எனவே பொறியியல் கணிதம் இரண்டு பற்றிய விரிவுரைகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இது விரிவுரை எண் 29 மற்றும் பலபடி இடைச்செருகல் பற்றிய நம் விவாதத்தைத் தொடர்வோம் எனவே இந்த விரிவுரையில் நாம் இரண்டு வெவ்வேறு நுட்பங்களைப் பற்றி பேசுவோம் பலகோணத்தை இடைச்செருகுவதற்கான இரண்டு வெவ்வேறு முறைகள் உள்ளன எனவே ஒன்று நியூட்டனின் பிரிக்கப்பட்ட வேறுபாடு ஆகும் இது நியூட்டனின் முன்னோக்கிய மற்றும் பின்தங்கிய இடைச்செருகல் சூத்திரங்களை நாம் செய்ததைப் போன்றது மற்றொன்று லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் சூத்திரத்தைப் பற்றி நாம் பேசுவோம் இவை இரண்டும் சமமற்ற இடைவெளிகளுக்கானவை எனவே கட்டம் புள்ளிகள் அல்லது ஒருங்கிணைப்பு புள்ளிகள் இந்த வழக்கில் சம தூரத்தில் இல்லை இதுவரை நாம் முந்தைய விரிவுரைகளில் நியூட்டனின் முன்னோக்கிய இடைச்செருகல் சூத்திரம் பற்றி விவாதித்துள்ளோம் அங்கு சூத்திரம் இது போல் தெரிகிறது ஒவ்வொரு டெர்மிலும் எங்காவது இந்த h உள்ளது இது ஒருங்கிணைப்பு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் x0 x1 அல்லது x1 x2 மற்றும் அவை சம தூரத்தில் இருக்கும் இதேபோல் நியூட்டனின் பின்தங்கிய சூத்திரத்திற்கும் இந்த ஒருங்கிணைப்பு புள்ளிகள் சமதூரத்தில் இருப்பதாக நாம் கருதுகிறோம் எனவே இந்த இரண்டு சூத்திரங்களிலும் சமதூர ஒருங்கிணைப்பு புள்ளிகளை எடுத்து பெறப்பட்ட ஒரு குறிப்பு இப்போது நாம் சமதூரத்தில் இல்லாத ஒருங்கிணைப்பு புள்ளிகளைக் கொண்டிருக்க முடியும் என்ற அர்த்தத்தில் மிகவும் பொதுவான இரண்டு சூத்திரங்களைப் பற்றி பேசுவோம் எனவே முதலாவது நியூட்டனின் பிரிக்கப்பட்ட வேறுபாடு சூத்திரம் ஆகும் இது நாம் ஏற்கனவே செய்ததைப் போலவே உள்ளது எனவே நியூட்டனின் முன்னோக்கிய அல்லது பின்தங்கிய வேறுபாடு சூத்திரத்தின் பெறுதலுக்கு நாம் தொடக்கத்திற்கு செல்வோம் எனவே நமக்கு x0 மற்றும் x1 என்று கொடுக்கப்பட்ட இரண்டு புள்ளிகள் மற்றும் அவற்றின் தொடர்புடைய மதிப்புகள் f மற்றும் f உள்ளன எனவே அடிப்படையில் இரண்டு புள்ளிகள் கொடுக்கப்படுகின்றன மேலும் இந்த இரண்டு புள்ளிகள் வழியாக கடந்து செல்லும் ஒரு நேர்கோட்டை நாம் பொருத்த முடியும் என்று நமக்குத் தெரியும் எனவே இந்த நேரியல் பல்லுயிரியை P1xb0b1x x0 என எடுத்துக்கொள்கிறோம் இந்த குணகங்களின் மதிப்பீட்டின் எளிமைக்காக நாம் முன்பு எடுத்துக் கொண்டுள்ளோம் உடனடியாக நாம் பதிலீடு செய்யும் போது xx0 எனவே இந்த fx0b0 பலபடிமதிப்பு கொடுக்க வேண்டும் இந்த உறுப்பு 0 ஆக இருக்கும் b0fx0 பின்னர் நாம் மற்ற புள்ளிக்கு செல்லலாம் இது x1 அதனால் பாய்ண்ட் xx1ல் நாம் சப்ஸ்டிட்யூட் செய்தால் நமக்கு fx1b0b1x1 x0 கிடைக்கிறது எனவே புள்ளி xx1 யில் நாம் சப்ஸ்டிட்யூட் செய்யும் போது நமக்கு fx1b0b1x1 x0 கிடைக்கும் எனவே நாம் முன்பு செய்ததை போலவே இங்கிருந்து நாம் b1 ஐப் பெறலாம் மற்றும் b1fx1 fx1 x0 அவை சமதூரத்தில் இருப்பதாக அனுமானித்து நாம் இந்த b1 ஐ முன்னோக்கி வேறுபாடு சூத்திரத்தின் அடிப்படையில் நாம் எழுதியுள்ளோம் இந்த x1 x0h எனவே இப்போது அதை இன்னும் பொதுவாக செய்ய இங்கே இந்த வெளிப்பாடு fx1 fx1 x0 இதை நாம் வரையறுக்கிறோம் இது fx1x0 இந்த குறியீடு மூலம் பிரிக்கப்பட்ட வேறுபாடு சூத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த x1 மற்றும் x0 எடுத்து பிரிக்கப்பட்ட முனை புள்ளிகள் வேறுபாடு ஆகும் இந்த விகிதத்தை இந்த fx1x0 குறியீட்டால் இந்த சதுர அடைப்புக்குறியுடன் வரையறுக்கிறோம் எனவே நாம் பிரிக்கப்பட்ட வேறுபாடு என்று அழைக்கிறோம் எனவே இந்த b1 கொண்ட இந்த fx1x0 அடிப்படையில் P1xfx0fx1x0 என பலபடிகமும் கிடைத்தது எனவே நாம் b1 க்கு பதிலாக இந்த பிரிக்கப்பட்ட வேறுபாடு மற்றும் fx0b0 என கொள்கிறோம் எனவே பிரிக்கப்பட்ட வேறுபாட்டின் அடிப்படையில் டிகிரி 1 இன் இந்த பல்லுறுப்புக்கோவையைப் பெற்றோம் இதேபோல் நாம் நாற்கர பல்லுயிரிகளுக்கும் தொடரலாம் இந்த விஷயத்தில் நமக்கு மூன்று புள்ளிகள் தேவை எனவே x0 x1 மற்றும் x2 மற்றும் தொடர்புடைய மதிப்புகள் f f மற்றும் f எனவே இந்த வழக்கில் இயற்கையாகவே நாம் படி 2 மற்றும் மீண்டும் ஒரு பல்லுயிரியை பொருத்த முடியும் நாம் இந்த P2xb0b1x x0b2x x0x x1 கட்டமைப்பை எடுத்துக் கொள்வோம் இந்த அறியப்படாத குணகங்களின் மதிப்பீட்டிற்கு நாம் மீண்டும் செல்வோம் அதாவது b0 b1 மற்றும் b2 எனவே நாம் b0 க்கு xx0ஐ பதிலீடு செய்யும் போது நமக்கு உடனடியாக b0 கிடைக்கும் மற்றும் இதேபோல் b1 நாம் ஏற்கனவே மதிப்பீடு செய்த அதே மதிப்பு இருக்கும் முன் எனவே b1fx1x0 பின்னர் xx2ஐ பதிலீடு செய்து நாம் b2 ஐயும் பெறலாம் எனவே b2fx2 fx2 x1 fx1 fx1 x0x2 x0 நாம் ஏற்கனவே இரண்டு புள்ளிகளுக்கு வரையறுத்துள்ள பிளவுபட்ட வேறுபாட்டின் அடிப்படையில் இந்த இரண்டு வெளிப்பாடுகளையும் மீண்டும் இங்கே எழுதலாம் அதாவது முதல் ஒன்று fx2x1 இரண்டாவது இது பிரிக்கப்பட்ட வேறுபாடு ஆகும் இது fx1x0 மற்றும் x2 x0 எனவே இங்கே இந்த உயர் வரிசையின் இந்த பிரிக்கப்பட்ட வேறுபாட்டை நாம் குறிப்பிடலாம் ஏனெனில் இது மீண்டும் நாம் முதலில் கணக்கிட்டு பின்னர் இதனுடன் வகுத்த அந்த பிரிக்கப்பட்ட வேறுபாட்டின் வேறுபாடு ஆகும் இந்த நோடல் புள்ளிகளுக்கு இடையே அதிகபட்ச வேறுபாடு உள்ளது எனவே x2 மிக உயர்ந்த மதிப்பு மற்றும் x0 என்பது குறைந்தபட்ச மதிப்பு எனவே அந்த வேறுபாடு டினாமினேட்டரில் வருகிறது எனவே இந்த விகிதத்தை இந்த மூன்று புள்ளிகளுடன் மீண்டும் பிரிக்கப்பட்ட வித்தியாசமாக வரையறுக்கிறோம் அதாவது fx2x1x0 எனவே இந்த b1 கொண்ட இந்த பிரிக்கப்பட்ட வேறுபாட்டின் அடிப்படையில் b1 இந்த பிரிக்கப்பட்ட வேறுபாட்டின் அடிப்படையில் நாம் இப்போது இரண்டாம் படி பல்லுயிரியை எழுத முடியும் எனவே P2xfx0fx1x0x x0fx2x1x0 எனவே இப்போது நாம் இந்த மூன்றாவது வரிசை பல்லுயிரி அல்லது நான்காவது வரிசை பல்லுயிரியை தொடர முடியும் பொதுவாக நாம் கொடுக்கப்பட்ட n1 புள்ளிகள் n வது டிகிரி பாலினோமியல் பார்க்க நமக்கு Pnxfx0x x0fx1x0x x0x x1fx2x1x0x x0x x1x xn 1fxnxn 1x0 போன்ற ஒரு சூத்திரம் வேண்டும் எனவே இந்த சூத்திரம் தான் நியூட்டனின் முன்னோக்கிய வேறுபாடு சூத்திரத்தை விட பொதுவானது மேலும் எங்கள் தரவில் கொடுக்கப்பட்ட சமதூரமற்ற ஒருங்கிணைப்பு புள்ளிகள் இருக்கும்போது இது பயன்படுத்தப்படலாம் இந்த சூத்திரம் பிரிக்கப்பட்ட வித்தியாசத்தை விட மிகவும் எளிமையானது ஏனென்றால் ஏற்கனவே பிரிக்கப்பட்ட இந்த வேறுபாட்டில் ஒருங்கிணைப்பு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் மறைக்கப்பட்டுள்ளது என்று நான் அர்த்தப்படுத்துகிறேன் எனவே எங்களிடம் மிகவும் எளிமைப்படுத்தப்பட்ட சூத்திரம் உள்ளது மற்றும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த பிரிக்கப்பட்ட வேறுபாடுகளை அட்டவணையின் உதவியுடன் மீண்டும் பெறலாம் நாம் இங்கு பின்னோக்கி மற்றும் முன்னோக்கி வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகளைப் பெற்றுள்ளோம் இங்கேயும் இந்த பிரிக்கப்பட்ட வேறுபாடுகளை அட்டவணையில் இருந்து நேரடியாகப் பெற்று இங்கே மாற்றலாம் மற்றும் நாம் விரும்பிய பல்லுறுப்புக்கோவையைப் பெறலாம் சரி இந்த சூத்திரம் நியூட்டனின் பிரிக்கப்பட்ட வேறுபாடு இடைக்கணிப்பு பல்லுறுப்புக்கோவை என்று அழைக்கப்படுகிறது இப்போது அடுத்ததிற்கு வருகையில் நாம் இந்த விரிவுரையில் போவது லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் சூத்திரம் எனவே இந்த வழக்கில் நாம் நேரியல் பல்லுயிரியுடன் என்ன செய்கிறோம் என்பதை மீண்டும் பார்ப்போம் எனவே இரண்டு புள்ளிகளை எடுத்து x0fx0x1fx1 நாம் இப்போது பார்த்தது என்னவெனில் இந்த பிரிக்கப்பட்ட வேறுபாடு சூத்திரத்தை நாம் பார்த்தோம் எனவே டிகிரி 1 கொண்ட பாலினோமியல் fx0fx1x0 அல்லது நாம் இங்கே இந்த பிரிக்கப்பட்ட வித்தியாசத்தை சாப்பிட்டிட்யூட் செய்தால் அது fx1 fx0x1 x0 வாக இருந்தது எனவே இந்த இரண்டு புள்ளிகளைக் கடந்து செல்லும் டிகிரி 1 இன் பல்லுறுப்புக்கோவையை நாங்கள் கொண்டுள்ளோம் இப்போது நாம் என்ன செய்கிறோம் நாம் இதை மீண்டும் எழுதுகிறோம் மற்றும் இது லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் பலபெயர் என்று அழைக்கப்படும் மற்றொரு வடிவமாக இருக்கிறது சரி எனவே நாம் இப்போது fx0f என்று எழுதியுள்ளோம் எனவே நாம் படி 1 இந்த பாலினோமியல் மீண்டும் எழுதியுள்ளோம் அங்கு நாம் இங்கே சில பலபடிவத்தைக் கொண்டுள்ளோம் அங்கு செயல்பாட்டின் மதிப்பு மீண்டும் படி 1 மற்றும் பின்னர் f எனவே இந்த பாலினோமியல் இங்கே உதாரணமாக இந்த முதல் ஒன்று L0 என்று அழைக்கப்படுகிறது எனவே லாக்ரேஞ்ச் பாலினோமியல் மற்றும் இது லாக்ரேஞ்ச் பாலினோமியல் L1 ஆகும் எனவே இந்த 0 இன் பொருள் நமக்கு என வேண்டும் இங்கே L1 அதாவது இல் நமக்கு இங்கே கழித்தல் வேண்டும் என்று அர்த்தம் எனவே அடுத்த ஸ்லைடில் இதை பொதுமைப்படுத்துவோம் பின்னர் அது தெளிவாக இருக்கும் எனவே இந்த L0 மற்றும் L1 இவை 1 ஆம் படி 1 பாலினோமியல்கள் என்பதால் அங்கு x மட்டுமே உள்ளன அங்கு x மட்டுமே உள்ளன எனவே இந்த வடிவமைப்பைக் கொண்டிருக்கிறோம் இப்போது அழகு என்னவென்றால் இப்போது நாம் ஒரு தொகை வடிவில் அதாவது P1xi01Lixf என்று எழுத முடியும் எனவே படி 1 இந்த லாக்ரேஞ்ச் பாலினோமியலை நாம் படி 2 படி 3 முதலியன லாக்ரேஞ்ச் பாலினோமியல் என்பதால் வரையறுக்க முடியும் மற்றும் புள்ளிகளின் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை பொறுத்து நாம் இந்த சூத்திரத்தை பொதுமைப்படுத்த முடியும் இந்த வழக்கில் நமக்கு அங்கு இரண்டு புள்ளிகள் மட்டுமே வேண்டும் எனவே டிகிரி 1 இன் இந்த Lagrange பல்லுறுப்புக்கோவைகள் இங்கே Li புள்ளிகளாக தோன்றும் ஆனால் உதாரணமாக மூன்று புள்ளிகள் இருக்கும் போது அந்த பல்லுறுப்புக்கோவைகள் டிகிரி 2 பல்லுறுப்புக்கோவைகளாக இருக்கும் மீண்டும் சூத்திரத்தின் அதே அமைப்பு தொடரும் எனவே நேரியல் வழக்குக்கு நாம் P1ஐ பார்த்திருக்கிறோம் P1 ஐ இந்த தொகுப்பு வடிவத்தில் எழுதலாம் பின்னர் நமக்கு L0 மற்றும் L1 வேண்டும் இவை இந்த வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளன உண்மையில் நாம் இந்த L1 L0 ஐ மிகவும் கச்சிதமான வடிவத்தில் அல்லது இன்னும் பொதுவான வடிவத்தில் Li என எழுதலாம் Li இங்கே இந்த ப்ராடக்டை தவிர வேறில்லை நாம் இரண்டாவது வரிசையை பெறும் போது நாம் எளிதாக கட்டமைப்பை பார்க்க முடியும் நேரத்தை சேமிக்க நாம் இங்கே இதை தவிர்க்கிறோம் இங்கு நாம் ப்ராடக்டை மட்டுமே பெற்றிருக்கிறோம் எனவே இந்த உறுப்பு இங்கே வைத்து பின்னர் இந்த பெருக்களை செய்து கொண்டே இருக்கவேண்டும் ஆனால் இந்த வழக்கில் இருந்து இந்த 0 இருந்து 1க்கு போகிறது பின்னர் நமக்கு j≠i வேண்டும் எனவே நாம் L0 பற்றி பேசும் போது எனவே j ஆனது 0 j ஆக இருக்க முடியாது j வெறும் 1 ஆக இருக்கும் மற்றும் நமக்கு x x1 மற்றும் இந்த j0 இருக்கிறது எனவே x x1 இது தான் அங்கு எந்த ப்ராடக்டும் இல்லை இதேபோல் L1 உடன் இந்த வெளிப்பாட்டைப் பெறுவோம் எனவே இது மிகவும் பொதுவானது ஆனால் நாம் இரண்டாவது வரிசை பாலினோமியலை அல்லது மூன்றாவது வரிசை பாலினோமியலைப் பற்றி பேசும்போது இரண்டாவது வரிசை அல்லது மூன்றாவது வரிசை பாலினோமியல்களை உருவாக்க இந்த டெர்ம்கள் பெருக்கப்படும் சரி எனவே பொதுமைப்படுத்தப்பட்ட லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் பலபடிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் n1 புள்ளிகள் x0fx0x1fx1xnfxn ஆக கொடுக்கப்பட்டுள்ளன எனவே n1 தரவு புள்ளிகள் கொடுக்கப்பட்டுள்ளன நாம் டிகிரி n கொண்ட பல்லுறுப்புக்கோவையை உருவாக்கலாம் அதாவது இப்போது நாம் படி 1 செய்ய இது இந்த பாலினோமியலை பொதுமைப்படுத்துகிறது ஆனால் நாம் 2 செய்ய முடியும் பின்னர் பொதுமைப்படுத்தல் மிகவும் எளிதாக இருக்கும் எனவே இங்கே இந்த Pn அது வெறும் 1 ஆக இருந்தது எனவே எங்களிடம் Pnxi0nLixf உள்ளது ஏனெனில் இந்த f மேலும் n1 எண்ணிக்கையில் ஒவ்வொரு f இங்கே வரும் மற்றும் இவை படி n இன் லாக்ரேஞ்ச் பாலினோமியல்கள் இப்போது உள்ளன ஏனெனில் n1புள்ளிகள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இந்த லாக்ரேஞ்ச் பாலினோமியல்கள் சரியாக வரையறுக்கப்படுகின்றன நம்மிடம் உள்ளவை Lixj0 j≠i nx xjxi xj எனவே உதாரணமாக நாம் விரிவாக்கப்பட்ட வடிவத்தில் எழுதினால் இது எனவே நமக்கு Lixj0 j≠i nx xjxi xjx x0x x1x xi 1x xi1xi x0xi x1xi xi 1xi xi1 ஐ தருகிறது இந்த xi இலிருந்து மற்ற எல்லா புள்ளிகளும் டினாமினேட்டரில் கழிக்கப்படும் அது நினைவில் கொள்ள எளிதானது எனவே முதலில் நான் இந்த பகுதியை எழுத அனுமதிக்க நாம் இந்த i வது இந்த பாலினோமியல் பற்றி பேசுகிறோம் என்றால் பின்னர் நமக்கு xi எல்லா இடங்களிலும் வேண்டும் மற்றும் xi தவிர மற்ற அனைத்து புள்ளிகளையும் அங்கு கழிக்க வேண்டும் இப்போது நாம் இந்த xi ன் தொகுதிக்கு செல்கிறோம் எல்லா இடங்களிலும் x மாற்றப்படும் மீதமுள்ள அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இந்த லாக்ரேஞ்ச் பாலினோமியல்களை நாம் எளிதாக நினைவில் கொள்ள முடியும் எனவே இவை டிகிரி n இன் லாக்ரேஞ்ச் பலபெயர்களாக அழைக்கப்படுகின்றன எனவே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு மிக எளிய சூத்திரம்i0nLixf ஆகும் அதுதான் இங்கே உருவாக்கம் மற்றும் இவை நிலையான முடிவுகள் மற்றும் அவை n டிகிரியின் லாக்ரேஞ்ச் பல்லுறுப்புக்கோவைகள் என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவோம் எனவே இப்போது நாம் எண் உதாரணத்திற்கு செல்லலாம் எனவே லாக்ரேஞ்ச் மற்றும் நியூட்டனின் பிரிக்கப்பட்ட வேறுபாடு சூத்திரத்தைப் பயன்படுத்தி பின்வரும் தரவுடன் படி 2 அல்லது அதற்கும் குறைவான பாலினோமியலை உருவாக்குகிறோம் எனவே நம்மிடம் மூன்று தரவு புள்ளிகள் உள்ளன எனவே சில சந்தர்ப்பங்களில் படி 2 அல்லது அதற்கும் குறைவான பாலினோமியலை எதிர்பார்க்கலாம் f மதிப்பு இங்கே 1 3 மற்றும் 3 என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே முதலில் லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் பலபெயர்மூலம் செல்வோம் எனவே இங்கே நம்மிடம் மூன்று தரவு புள்ளிகள் உள்ளன எனவே படி 2 இன் லாக்ரேஞ்ச் பாலினோமியலை நாம் பெறுவோம் எனவே பாலினோமியலை மீண்டும் எழுதலாம் இது i02Lixf இப்போது இங்கே நாம் கவனிக்கிறோம் L0 L1 மற்றும்L2 எனவே நம்மிடம் L0xx0 x1 உள்ளது எனவே L0xx0 x1 எனவே இந்த லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் L0 ன் இந்த 2 டிகிரி லாக்ரேஞ்ச் பாலினோமியல்கள் நமக்கு L0x13x 2x 4 என உள்ளது இதேபோல் L1க்கு நாம் மீண்டும் கணக்கிட முடியும் எனவே இங்கே ஒரே வித்தியாசம் இப்போது நமக்கு x1 வேண்டும் பின்னர் மற்ற அனைத்து புள்ளிகளும் கழிக்கப்படும் எனவே முதலில் நம்மிடம் L1xx1 x0 உள்ளது எனவே மீண்டும் இந்த மதிப்புகள் அனைத்தையும் வைத்து x0 மற்றும் x1 x2 நாம் இரண்டாவது வரிசை பாலினோமியல் இந்த L1 ஐ பெற முடியும் பின்னர் நமக்கு L2xx2 x0 கிடைக்கும் எனவே x0 மற்றும் x1 என்ற இந்த மதிப்புகள் அனைத்தையும் வைத்து நாம் இரண்டாவது வரிசை பாலினோமியலை பெறுகிறோம் இரண்டாம் படி பாலினோமியல் கிடைக்கும் இது இங்கே எழுதப்பட்ட 16 ஆகும் எனவே டிகிரி 2 கொண்ட இந்த விரும்பிய அனைத்து பாலினோமியல்களும் L0 L1 மற்றும் L2 ஆகும் நாம் இப்போது இந்த லாக்ரேஞ்ச் பாலினோமியலை நாம் இந்த ஒவ்வொரு L ஐயும் செயல்பாடு மதிப்பு மூலம் பெருக்கினால் மட்டுமே எழுத முடியும் எனவே இங்கே நமக்கு P2xi02LixfL0xfx0L1xfx1L2xf கிடைக்கிறது எனவே நாம் இதை எளிமைப்படுத்த முயலும் போது மற்றும் நமக்கு 23x24x 73 கிடைக்கிறது எனவே அது லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் சூத்திரத்தை பயன்படுத்தி கிடைக்கப்பெற்றது இப்போது நியூட்டனின் பிரிக்கப்பட்ட வேறுபாடு சூத்திரத்திற்கு வரும்போது இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்த வேறுபாடு அட்டவணையை உருவாக்க வேண்டும் எனவே முதலில் நமக்கு இந்த பிரிக்கப்பட்ட வேறுபாடு அட்டவணை கிடைக்கும் எனவே முதல் பத்தியில் x என எழுதுவோம் எனவே 1 2 மற்றும் 4 மற்றும் f இல் நமக்கு 1 3 மற்றும் 3 உள்ளன பின்னர் நாம் எப்படி பெறுவது என்பது முதலில் பிரிக்கப்பட்ட வேறுபாடு நியூட்டனின் முன்னோக்கிய மற்றும் பின்தங்கிய வேறுபாடு சூத்திரத்தில் நாம் செய்யும் இந்த வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகளைப் பெறுவதைப் போலவே உள்ளது இங்கே இதை கழிக்கவும் எனவே இங்கே 3 12 12 மற்றும் இந்த வழக்கில் 3 34 2020 மீண்டும் எனவே நமக்கு இப்போது இந்த கடைசி ஒன்று வேண்டும் நாம் இதை கழிக்க வேண்டும் நமக்கு 0 24 1 23 கிடைக்கும் எனவே இந்த மூன்று புள்ளிகளைக் கொண்ட இந்த பிளவுபட்ட வித்தியாசத்திற்கான மதிப்பு இதுதான் பின்னர் நாம் இந்த சூத்திரத்தில் பயன்படுத்த முடியும் அங்கு நாம் P2xfx0fx1x0x x0fx2x1x0ஐ பெற்றிருக்கிறோம் எனவே இந்த வழக்கில் நாம் இப்போது இந்த பிரிக்கப்பட்ட வித்தியாசத்தை மாற்ற முடியும் நியூட்டனின் முன்னோக்கிய மற்றும் பின்தங்கிய வேறுபாடு சூத்திரத்திற்கு நம்மிடம் இருப்பதைப் போலவே இங்கே மேலும் ஒரு நன்மை உள்ளது உதாரணமாக நாம் இன்னும் ஒரு புள்ளியை சேர்க்க விரும்பினால் ஒரு கூடுதல் உறுப்பு இந்த சூத்திரத்தில் வரும் ஆனால் மீதமுள்ள அனைத்து கணக்கீடும் அப்படியே இருக்கும் மேலும் ஒரு உறுப்பு கொண்டு நாம் தொடரலாம் மேலும் ஒரு புதிய பாலினோமியலை பெறுவோம் இந்த லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் சூத்திரத்தில் நம்மிடம் என்ன இருக்கிறது இந்த லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் பாலினோமியலை மீண்டும் கணக்கிட வேண்டும் ஏனென்றால் லாக்ரேஞ்ச் பாலினோமியலின் அளவு மாறும் எனவே மீண்டும் ஒரு புதிய கணக்கீடு இருக்கும் ஆனால் இங்கே இந்த வழக்கில் நீங்கள் இங்கே ஒரு புள்ளியை சேர்க்க விரும்பினால் அட்டவணை புதுப்பிக்கப்பட வேண்டும் பின்னர் இந்த இருக்கும் ஒன்று தவிர ஒரு கூடுதல் உறுப்பு தோன்றும் எனவே இந்த வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகளை நாம் மாற்றும்போது லாக்ரேஞ்ச் இடைச்செருகலை பயன்படுத்தி நாம் இப்போது பெற்ற அதே பாலினோமியல் முடிவை நாம் பெறுவோம் இந்த விரிவுரையில் இப்போது கடைசி எடுத்துக்காட்டாக இருக்கும் மேலும் ஒரு உதாரணம் எனவே பின்வரும் அட்டவணையில் இருந்து மீண்டும் இடைச்செருகல் பாலினோமியலை பெற லாக்ரேஞ்ச் மற்றும் நியூட்டனின் பிரிக்கப்பட்ட வேறுபாடு சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே இப்போது நம்மிடம் அதிக தரவு உள்ளது எனவே நம்மிடம் ஆறு புள்ளிகள் உள்ளன 0 1 2 மற்றும் 4 5 6 அவை சமதூரத்தில் இல்லை பின்னர் தொடர்புடைய மதிப்புகள் கொடுக்கப்படுகின்றன எனவே இந்த வழக்கில் நாம் நியூட்டனின் பிரிக்கப்பட்ட வேறுபாடு சூத்திரத்துடன் முதலில் செல்வோம் உண்மையில் இந்த அதிக தரவு மற்றும் குறிப்பாக இந்த உதாரணத்தில் இருக்கும்போது நியூட்டனின் பிரிக்கப்பட்ட வேறுபாடு சூத்திரம் இந்த இடைச்செருகல் பாலினோமியலை பெற மிகவும் எளிதானது என்பதை நீங்கள் காண்பீர்கள் அதேசமயம் லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் சூத்திரம் மிகவும் சிக்கலானது எனவே பிரிக்கப்பட்ட வேறுபாடு அட்டவணைக்கு வரும்போது இந்த எக்ஸ் 0 1 2 4 5 6 இன் அனைத்து மதிப்புகளையும் இங்கே எழுத வேண்டும் பின்னர் 1 14 15 5 6 மற்றும் 19 ஆகும் பின்னர் நாம் முன்பு செய்ததைப் போல இந்த பிரிக்கப்பட்ட வேறுபாடு அட்டவணையை உருவாக்க வேண்டும் எனவே இங்கே 14 11 013 மீண்டும் 15 142 11 பின்னர் 5 154 2 5 இங்கே இது உண்மை பின்னர் நமக்கு 6 55 41 கிடைக்கும் பின்னர் நமக்கு 19 66 51 கிடைக்கும் இது உள்ளது எனவே இதேபோல் இந்த வழக்குக்கான இந்த செயல்முறையை நாம் தொடர வேண்டும் இப்போது நாம் 1 132 0 122 6 இந்த வித்தியாசத்தை செய்ய வேண்டும் பின்னர் இதேபோல் நமக்கு 5 14 1 2 மற்றும் பல இருக்கிறது நாம் தொடர வேண்டும் இந்த 2 இருக்கும் பின்னர் நமக்கு அங்கு 6 வேண்டும் மேலும் நாம் இந்த அடுத்த வித்தியாசத்துடன் செல்ல வேண்டும் எனவே இங்கே 2 64 0441 போல இருக்கும் எனவே எங்களிடம் 1 உள்ளது இங்கே சுவாரஸ்யமானது என்னவென்றால் நாம் இங்கே செய்யும்போது 2 25 1441 கிடைக்கிறது எனவே நமக்கு அனைத்தும் 1 1 1 மற்றும் நமக்கு இது போன்ற ஒரு நிலைமை அடைந்ததும் மீதம் உள்ள அனைத்தும் 0 ஆக இருக்க போகிறது எனவே நம்மிடம் 0 உள்ளது அங்கு 0 உள்ளது எனவே இந்த வரையறுக்கப்பட்ட வேறுபாடு அட்டவணையைக் கொண்டு இங்கே உள்ள பிரிக்கப்பட்ட வேறுபாடு சூத்திரத்திற்கு நாம் இப்போது செல்லலாம் P5xfx0fx1x0x x0fx2x1x0x x0x x1fx3x2x1x0x x0x x1x x2 நாம் இப்போது இதை மேலும் எழுதவில்லை ஏனெனில் இவை 0 ஆக இருக்கும் எனவே நாம் 6 புள்ளிகள் வழங்கப்படும் போது எதிர்பார்க்கிறோம் என்றாலும் ஐந்தாவது படி பாலினோமியல் ஆனால் இந்த வழக்கில் நமக்கு மூன்றாவது வரிசை மூன்றாம் படி பாலினோமியல் மட்டுமே கிடைக்கும் மற்றவற்றை பெற முடியாது எனவே இங்கே இந்த மதிப்புகள் அனைத்தையும் பதிலீடு செய்கிறோம் எனவே இந்த fx1x013 பின்னர் நமக்கு இந்த மூன்று புள்ளிகள் வேண்டும் எனவே நாம் இந்த 4 புள்ளிகள் 1 எனும் போது −6 வேண்டும் இவை 0 எனவே இன்னும் இரண்டு விதிமுறைகள் வரும் ஆனால் அவை 0 ஆக வேண்டும் எனவே நாம் அவற்றை எழுதவில்லை இப்போது வேலை மிகவும் எளிதானது எனவே இந்த மூன்றாம் நிலை பாலினோமியலை நாம் பெற்றோம் எனவே அட்டவணை தயாரானவுடன் இப்போது இந்த விஷயத்தில் இந்த பூஜ்ஜியங்களை இரண்டு இடங்களில் பெற்றோம் எனவே உயர் வரிசை விதிமுறைகள் தானாகவே வரவில்லை நம்மிடம் குறைவான கணக்கீடு உள்ளது இறுதியாக இந்த மூன்றாம் நிலை பாலினோமியலை எளிதாகப் பெற்றோம் அதேசமயம் லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் சூத்திரத்துடன் செல்ல விரும்பினால் என்ன நடக்கும் நாம் இப்போது அனைத்து L0 L1 L2 L3 L4 மற்றும் L5 ஆகியவற்றை கணக்கிட வேண்டும் பின்னர் கணக்கீடுகள் நிறைய இணைந்து பிறகு மட்டுமே நாம் இதை பெற முடியும் நமக்கு மீண்டும் இந்த மூன்றாம் படி பாலினோமியல் கிடைக்கும் ஆனால் இங்கே கணக்கீடுகள் நாம் இந்த 6 விதிமுறைகளை கணக்கிட வேண்டும் ஏனெனில் இன்னும் இருக்கும் எனவே இது முதல் முறையாகும் இது x-1x-2x-4x-5x-6×1xx-2x-4x-5x-61 01 21 4×14xx-1x-4x-5x-62 02 12 4×15xx-1x-2x-5x-64 04 14 2×5xx-1x-2x-4x-65 05 15 2×6xx-1x-2x-4x-56 06 16 2×19 எனவே நாம் இப்போது இங்கே ஐந்து டிகிரி பாலினோமியல்களைக் கொண்ட அனைத்தையும் எளிமைப்படுத்த வேண்டும் டிகிரி 5 விதிமுறைகள் டிகிரி 4 விதிமுறைகள் மற்றும் இறுதியாக நாம் மூன்றாம் நிலை பாலினோமியலைப் பெறுவோம் ஆனால் இந்த வரையறுக்கப்பட்ட வேறுபாடு பிரிக்கப்பட்ட வேறுபாடு சூத்திரத்திற்கும் இந்த ஒன்றிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன இங்கே நாம் நிறைய கணக்கீடுகளை செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு லாக்ரேஞ்ச் பாலினோமியாலும் ஐந்தாவது டிகிரி பாலினோமியல் மற்றும் அது இந்த குறைந்த அளவு பாலினோமியலைப் பெற எளிமைப்படுத்தப்பட வேண்டும் இது இங்கே உள்ளது எனவே பல சந்தர்ப்பங்களில் இந்த லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் பொதுவாக அதிக புள்ளிகள் வழங்கப்படும் போது மற்றும் இது ஒரு உயர் வரிசை தரவுக்கு வழங்கப்படும் எனவே இந்த லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் சூத்திரம் மிகவும் கடினமானதாகிறது எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தில் ஒரு எளிமைப்படுத்தல் இருந்த இடத்தில் வரையறுக்கப்பட்ட வேறுபாடு முறை 0 ஆக மாறுகிறது எனவே வரையறுக்கப்பட்ட வேறுபாடு சூத்திரத்தில் குறைந்த அளவு பாலினோமியலின் மதிப்பீடு எளிதானது சரி எனவே இவை இந்த விரிவுரை தயார் செய்ய பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் முடிவுக்கு வர நாம் இங்கே இரண்டு வடிவங்களைப் பற்றி விவாதித்துள்ளோம் ஒன்று நியூட்டனின் பிரிக்கப்பட்ட வேறுபாடு சூத்திரம் அங்கு நாம் வழக்கமாக அட்டவணையில் இருந்து இந்த பிரிக்கப்பட்ட வேறுபாடுகளை க்கணக்கிட வேண்டும் பின்னர் இந்த பாலினோமியலைப் பெற முடியும் அதே நேரத்தில் லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் சூத்திரத்தில் இது சற்று வேறுபட்டது நாம் L0 L1 L2 லாக்ரேஞ்ச் பாலினோமியலை கணக்கிட வேண்டும் மற்றும் இந்த f மூலம் பெருக்கப்பட வேண்டும் கடந்த உதாரணத்தில் இந்த நியூட்டனின் பிரிக்கப்பட்ட வேறுபாடு சூத்திரத்தைப் பயன்படுத்தி அங்கு அதிக மதிப்புகள் வழங்கப்பட்டாலும் உண்மையில் குறைந்த அளவு பாலினோமியலாக இருந்த பாலினோமியலை க்கணக்கிடுவது மிகவும் எளிதானது என்பதை நாம் பார்த்தோம் அதேசமயம் லாக்ரேஞ்ச் இடைச்செருகல் சூத்திரத்தில் நாம் அனைத்து லாக்ரேஞ்ச் பாலினோமியல்களையும் கணக்கிட வேண்டும் பின்னர் இந்த சூத்திரத்தில் நாம் இணைக்க வேண்டும் மற்றும் கணக்கீடுகள் மிகவும் கடினமானவை சரி எனவே இந்த விரிவுரை அவ்வளவுதான் மற்றும் உங்கள் கவனத்திற்கு என் நன்றி